இந்த டுடோரியலிலும் அடுத்த வற்றிலும் அசைன்மென்ட் எண் 2 ஐ தீர்ப்போம் இது அடிப்படையில் எலக்ட்ரோஸ்டேடிக் மற்றும் வெக்டர் கால்குலசை பெருத்து இருக்கும் இந்த அசைன்மென்ட் இன் ஒரு ப்ராப்ளம் என்ன செல்கிறது என்றால் ஒரு கொடுக்கப்பட்ட புலம் F என கூறுகிறது இது x மற்றும் y இன் செயல்பாடு மற்றும் இது 2 x i மற்றும் 3 y j க்கு சமம் இந்த டாட் ப்ராடக்ட் F டாட் ds இங்கே ds என்பது ஆரம் R கொண்ட ஒரு சிலிண்டரின் மேல் ஒரு இன்பினிட்டெசிமல் ஏரியா பகுதியை குறிக்கிறது எனவே நான் இங்கே எஃப் டாட் ds ப்ராடக்ட் ஐ பெருக்கல் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே ஆரம் R கொண்ட ஒரு சிலிண்டரின் மேல் ஒரு இன்பினிட் டெசிமல் ஏரியா என்பது ஒரு கோணத்தில் Φ இல் இங்கே நான் சிலிண்டரிகள் கோர்டினட்ஸ் உருளை ஆயங்களை பயன்படுத்துகிறோம் எனவே நாம் பார்க்க முயற்சிக்கும் சிலிண்டரின் படத்தை வரைந்தால் நான் செய்தால் அங்கே ஒரு போர்ஸ் விசை பில்ட் உள்ளது மற்றும் எஃப் டாட் ds ஸ்ஸின் டாட் ப்ராடக்ட் ஐ பெருக்கல் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இந்த சிறிய பகுதி ஆரம் R ஒரு கோணத்தில் Φ உள்ளது Fxy2xi3yj எனவே சிலிண்டரிகள் கோர்டினட்ஸ் உருளை ஒருங்கிணைப்பில் நீங்கள் காணலாம் இந்த ஏரியா பகுதி உண்மையில் உருளை திசைகளில் s அலகு வெக்டர் திசையில் சுட்டிக்காட்டப் போகிறது அதன் உயரம் d z அல்லது டெல்டா z ஆகும் இந்த கோணம் d Φ எனவே இது இந்த ஏரியா அளவு எனவே நான் இப்படி எழுதினால் ds அளவு என்பது R dΦ ஆக இருக்கும் இதுதான் தூரம் வளைந்த மேற்பரப்பின் வளைவு தூரத்தை சிவப்பு நிறத்தில் காண்பிப்பேன் மற்றும் இதன் உயரம் d z ஆகும் எனவே அளவு R dΦ d z ஆக இருக்கும் மற்றும் திசை x திசையில் d ஆகும் எனவே ds ஏரியா s திசையில் R dΦ d z ஆகும் எனவே நான் கணக்கிடும்போது F டாட் ds என்பது 2 xஅலகு வெக்டர் R dΦ d z பிளஸ் 3 yஅலகு வெக்டர் r dΦ d z ஆக இருக்கும் srdϕdz இப்போது X மேற்பரப்பில் உள்ள சிலிண்டரிகள் கோர்டினட்ஸ் எனக்குத் தெரியும் இந்த R கொசைன் Φ இங்கே கொசைன் Φ என்பது இது i டாட் sஅலகு வெக்டர் ஆக இருக்கும் y என்பது இந்த R சைன் Φ இங்கே சைன் Φ என்பது இது j டாட் sஅலகு வெக்டர் ஆக இருக்கும் எனவே F டாட் ds க்கு சமமாக 2 R கொசைன் 2Φ பிளஸ் 3 R சைன் 2 Φ பெருக்கல் R dΦ d z ஆக இருக்கும் பின்னர் இது R 2 2கொசைன் 2 Φ பிளஸ் 3 சைன்2 ΦdΦ d z க்கு சமமாக இருக்கும் கொசைன் 2 Φ பிளஸ் சைன் 2 Φ 1 என்ற அடையாளத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் நான் இதனை R 22 பிளஸ் சைன் 2 Φ dΦ d z ஆக கவும் எழுதலாம் அதுதான் பதில் dS2Rcos2ϕ3Rsin2RdϕdzR22ϕ3ϕdϕdzR22ϕdϕdz கேள்வி எண் 2 க்கு பதில் கேள்வி 1 இல் உள்ள புலத்தின் ப்ளெக்ஸ் பாய்வு என்பது ஒரு உருளை மேற்பரப்பில் கால் பகுதியிலிருந்து விரிவடைகிறது பை என்பது π 4 முதல் பை என்பது 3 π 4 வரைக்கு சமம் எனவே இப்போது நாம் என்ன கேட்கிறோம் மீண்டும் இந்த சிலிண்டரை உருவாக்குகிறேன் சிலிண்டரின் நீளத்தை 1 ஆக எடுத்துக் கொள்கிறோம் இந்த நீளத்தின் 1 க்கு மேல் பை என்பது π 4 முதல் 3 π 4 வரை க்கு இண்டெகரேஷன் க்கு ஒருங்கிணைப்பு விரும்புகிறோம் எனவே பின்புறத்தில் இருக்கும் இந்த உருளை மேற்பரப்பில் இதுபோன்ற எங்காவது இந்த உருளை மேற்பரப்பு வழியாக செல்லும் பிளக்ஸ் ஐ பாய்வு கணக்கிட விரும்புகிறோம் எனவே நாம் செய்ய வேண்டியது எஃப் டாட் ds ஐ மேற்பரப்பில் ஒருங்கிணைப்பதாகும் இது இண்டெகரேஷன் ஒருங்கிணைந்த dΦ க்கு சமமாக இருக்கப் போகிறது π 4 முதல் 3 π 4 dz நீளம் 1 ஆக உருவாகிறது எனவே இது எந்த நீளமாக நமக்கு உதவுகிறது 0 முதல் 1 வரை சொல்லுங்கள் ஏனென்றால் z சார்பு இல்லை என்பது ஒரு பொருட்டல்ல அவை ஆரம்ப மற்றும் இறுதி புள்ளிகள் R 2 2 பிளஸ் சைன் 2 Φ இப்போது z சார்பு இல்லாததால் z இண்டெகரேஷன்ஒருங்கிணைப்பு எனக்கு 1 தருகிறது dS43π4dϕ01dz R22sin2ϕ ஆகையால் இந்த ஃப்ளக்ஸ் என்பது இண்டெகரேஷன் dΦ π 4 முதல் 3 π 4 வரை R 2 2 பிளஸ் சைன் 2 Φ க்கு சமம் முதல் பகுதி இண்டெகரேஷன் இது 2R 23 π4 மைனஸ் π 4 சமம் மற்றும் R 2 இண்டெகரேஷன் π 4 முதல் 3 π 4 வரை 1 மைனஸ் கொசைன் 2 Φ டிவைடட் பை 2 இது 2R க்கு சமம் மன்னிக்கவும் இது R 2 இதனை 2R 2 π 2 பிளஸ் R 2 π 2 மைனஸ் 1 2 சைன் 2Φ π 4 முதல் 3 π 4 ஆல் பெறலாம் இந்த இண்டெகரேஷன் ஐ நீங்கள் எளிதாக செய்ய முடியும் மற்றும் இறுதி பதில் 5 π R 24 பிளஸ் R 22 ஆக வெளிவருகிறது இது செய்ய மிகவும் எளிதானது எனவே அவற்றை உங்களுக்கு விட்டுவிடுகிறேன் ϕR243π4dϕ2sin22R23π4 4R243π41 cos2ϕ2dϕ5πR24R22 கேள்வி எண் 3 ஸ்பேஸ் இடம் இன் ஒரு பகுதியில் விநியோகிக்கப்படும் பொருளின் டென்சிட்டி அடர்த்தி வழங்கப்படுகிறது இந்த டென்சிட்டி ஐ அடர்த்தியை x y மற்றும் z இன் செயல்பாடு ஆக எழுதுகிறேன் நான் இதை டென்சிட்டி அடர்த்தி ρr θФ வாகவும் எழுதலாம் மேலும் இது Cx 2 Z இன் மாடுலஸாகவும் கொடுக்கப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் குறைந்த சமதள பரப்பு தட்டையான பரப்பு அல்லது z நெகட்டிவ் எதிர்மறைமதிப்பு அல்லது நேர்மறை மதிப்பு அதன் நேர்மறை மற்றும் x இதன் மதிப்பு இது x2 ஐ பொறுத்தது எனவே டென்சிட்டி அடர்த்தி அனைத்தும் நேர்மறையானது இது C x 2 மாடுலஸ் z என வழங்கப்படுகிறது இங்கு C என்பது ஒரு கான்ஸ்டன்ட் நிலையானதுஸ்பரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட்களில் இன்பினிட்டிஎல்லையற்ற டிசிமிழர் வேறுபட்ட வால்யும் எலமன்ட் மாஸ் நிறை இவ்வாறு வழங்கப்படுகிறது xyzρrθϕCx2|z| எனவே ஒரு சிறிய வால்யும் எலமன்ட் மாஸ் நிறை ஐ கண்டுபிடிக்க விரும்புகிறோம் நான் மீண்டும் ஒரு படத்தை உருவாக்குகிறேன் ஸ்பரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட் உள்ள வால்யும் எலமன்ட் தீட்டாவிற்கும் டி தீட்டாவிற்கும் இடையில் இருக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்கிறீர்கள் மேலும் இது இப்படி இருக்கப் போகிறது இங்கே இது தூரம் சிறிய டி ஆர் ஆகும் நீங்கள் டி தீட்டாவுடன் நகர்கிறீர்கள் மேலும் நீங்கள் xy அச்சில் நகரும்போது கோணம் dΦ ஆகும் எனவே வால்யும் எலமன்ட் ஐ dv என்பது r 2drசைன் தீட்டா d θdФக்கு சமம் என வழங்கப்படுகிறது ஆர் தீட்டா பை ஐ பொறுத்து டென்சிட்டி மதிப்பு Cx 2 மாடுலஸ் z என வழங்கப்படுகிறது இதனை நான் ஸ்பரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட் ஆக மாற்றப் போகிறேன் எனவே இது இன்னும் Cr 2 சைன் 2 தீட்டாகொசைன் 2 Φ ஆக மாறுகிறது பின்னர் z என்பது r ஐத் தவிர வேறில்லை r மீண்டும் அல்லது பாசிட்டிவ் நேர்மறை எண்கள் மட்டுமே எனவே கொசைன் தீட்டா பாசிட்டிவ் நேர்மறை மற்றும் நெகட்டிவ் எதிர்மறை யாக இருக்கும் எனவே நான் அதை கொசைன் தீட்டா ஆக வைக்கிறேன் dVr2drsinθdθdϕ rθϕCx2zCr2ϕ r|cosθ| எனவே இந்த சிறிய மாஸ் நிறை ரோ dv க்கு சமமாக இருக்கும் இது C r 3 ஆகிறது மேலும் இந்த டெர்ம் இங்கே r3 பெருக்கல் சைன்2 தீட்டா காஸ் 2 பை மாடுலஸ் கொசைன் தீட்டா ஆக மாறுகிறதுபெருக்கல் r 2 dr சைன் தீட்டாdθdФ என கிடைக்கிறது நான் இறுதியாக Cr5சைன்2 தீட்டா மாடுலஸ் கொசைன் தீட்டா காஸ் 2 பை dr dθdФ என எழுதுகிறேன் இதுதான் எலமன்ட் மாஸ் நிறை ஆகும் dmρdVCr3cosθr2drsin θdθdϕCr5 cosθϕdrdθ dϕ கேள்வி எண் 4 பின்னர் ஆரம் r கொண்ட ஸ்பியர் கோளத்தின் ஆரிஜின் ஐ மையமாகக் கொண்டு டென்சிட்டிஅடர்த்தி விநியோகத்துடன் Cx 2 மாடுலஸ் z வைக்கப்பட்டுள்ளதுஸ்பியர் இன் மாஸ் மதிப்பு என்ன இப்போது என்னிடம் ஆரம் r கொண்ட ஸ்பியர் கோளத்தின் ஆரிஜின் ஐ மையமாகக் கொண்ட ஒரு ஸ்பியர் கோளம் என்னிடம் இருக்கிறதா என்று கேட்கிறோம் மாஸ் டென்சிட்டிஅடர்த்தி ρr θФ என்பது Cx 2 மாடுலஸ் z க்கு சமம் இது நாம் ஏற்கனவே Cr 3 சைன் 2 தீட்டா கொசைன் 2 பை மாடுலஸ் கொசைன் தீட்டா என்று எழுதியுள்ளோம் R ஆரம் கொண்ட ஒரு ஸ்பியர் இன் கோளத்தின் மொத்த மாஸ் நிறை என்ன சிறிய மாஸ் எலமன்ட் இங்கே சிறிய வால்யும் எலமன்ட் என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் இது முந்தைய பக்கத்தில் எழுதியது போல் கொடுக்கப்பட்டுள்ளது நான் அதை அங்கிருந்து காப்பி நகலெடுக்க பண்ணுகிறேன் Cr 5 சைன் 3 தீட்டா மாடுலஸ் கொசைன் தீட்டா கொசைன் 2 Φ drdθdФ ஆகையால் மொத்த மாஸ் நிறை இதன் இண்டெகரேஷன் க் ஒருங்கிணைந்ததாகஆக இருக்கும் இப்போது இந்த இண்டெகரேஷன் ஐ ஒருங்கிணைப்பை தனித்தனியாக எழுதுகிறேன் ஆக மொத்த மாஸ் நிறை M என வழங்கப்பட உள்ளது C என்பது ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி ஆகும் இது இண்டெகரேஷன் drr 5 0 முதல் ஆர் வரை செல்கிறது மற்றும் இண்டெகரேஷன் dθ சைன் 3 தீட்டா கொசைன் தீட்டா மாடுலஸ் 0 முதல் π வரை செல்கிறது மற்றும் இண்டெகரேஷன் 0 to 2 π கொசைன் 2 Φ என்பதாகும் இதுதான் பதில் இப்போது நான் இந்த 3 இண்டெகரேஷன் யும் ஒருங்கிணைப்பை தனித்தனியாக செய்ய முடியும் πdmCr5sin3cosθcos2ϕdrdθdϕ MC0Rdr r50dθθ|cosθ|02πϕdϕ எனவே இண்டெகரேஷன் 0 முதல் R drr 5 எனக்கு R 6 டிவைடட் பை 6 என கொடுக்கிறது இதேபோல் இண்டெகரேஷன் 0 முதல் 2பை வரை Ф dФ என்பது எனக்கு கொசைன் 2 பை ஆகும் நான் இங்கே dФ ஐ எழுத மறந்துவிட்டேன் dФ 0 to 2 π என்பது 1 2 இண்டெகரேஷன் 0 முதல் 2 π வரை 1 மைனஸ் கொசைன் 2 Ф dФ இது எனக்கு பை தவிர வேறு எதுவும் கொடுக்கவில்லை 0Rdr r5R66 02πϕdϕ1202π1 cos2ϕdϕπ இறுதி இண்டெகரேஷன் ஒருங்கிணைப்பு இந்த dθ இண்டெகரேஷன் அடுத்த பக்கத்தில் இதை செய்வோம் 0 முதல் பை வரை சைன் 3 தீட்டா மாடுலஸ் கொசைன் தீட்டா dθ எளிதாக்குவதற்காக இதை இப்படி எழுதலாம் 0 முதல் பை வரை சைன் 3 தீட்டா மாடுலஸ் கொசைன் தீட்டா காஸ் தீட்டா மன்னிக்கவும் சைன் தீட்டா dθ இது இண்டெகரேஷன் 0 முதல் பை சைன் 2தீட்டா மாடுலஸ் கொசைன் தீட்டா d கொசைனின் தீட்டா மைனஸ் அடையாளத்துடன் வெளியே உள்ளது இப்போது x ஐ கொசைன் தீட்டா என வரையறுப்போம் இந்த மைனஸ் இண்டெகரேஷன் 1 முதல் மைனஸ் 1 வரை சைன் 2 தீட்டா என்பது 1 மைனஸ் x 2 மாடுலஸ் xdx மாறும் இது இண்டெகரேஷன் மைனஸ் 1 முதல் 1 வரை 1 மைனஸ் X 2 மாடுலஸ் xdx தவிர வேறில்லை 0cosθdθ0cosθsin θdθ 0θ|cos θ|d cos θ 1 11 X2XdX 111 X2XdX where Xcos θ இந்த இண்டெகரேஷன்ஒருங்கிணைப்பைஐ செய்வோம் எனவே எனக்கு இண்டெகரேஷன் மைனஸ் 1 முதல் 1வரை 1 மைனஸ் x 2 மாடுலஸ் xdx உள்ளது மாடுலஸ் x என்பது மைனஸ் 1 மற்றும் 0 க்கு இடையில் மைனஸ் x க்கு சமம் மற்றும் 0 மற்றும் 1 க்கு இடையில் x க்கு சமம் எனவே இதை இந்த இண்டெகரேஷன் ஒருங்கிணைப்பு க்கு சமமாக எழுதலாம் எனவே மைனஸ் 1 முதல் 0 வரை 1 மைனஸ் x 2 x dx க்கு வெளியே மைனஸ் அடையாளத்துடன் பிளஸ் 0 முதல் 1 வரை 1 மைனஸ் x 2 xdx இவை செய்ய மிகவும் எளிதான இண்டெகரேஷன் ஒருங்கிணைப்பு மற்றும் அவை உங்களுக்கு வழங்கும் இறுதி பதில் நீங்கள் செய்யும் போது அனைத்து இண்டெகரேஷன் ஒருங்கிணைப்பு களும் 1 பாதியாக ½ இருக்கும் அதைப் பார்ப்பதற்கு மற்றொரு வழி என்னவென்றால்மாடுலஸ் x என்பது x பொறுத்து 0 சமமாக இருப்பதால் இதை நான் 2 முறை 0 முதல் 1வரை 1 கழித்தல் x 2 x d x என எழுதி இருக்கலாம் இது எனக்கு 1 பாதியைக் கொடுக்கும் ஆகையால் மொத்த மாஸ் நிறை M என்பது நான் எல்லா டெர்ம்ஸ் பகுதிகள் சேகரிப்பதால் கிடைக்கும் CR6டிவைடட் பை 6 பெருக்கல்12 பை ஆகும் இது CR6 டிவைடட் பை 12 க்கு சமம் இதுதான் உங்கள் பதில்